டேட்டா அனாலிசிஸ் விரிவுரையின் இரண்டாம் பகுதிக்கு வரவேற்கிறோம் ஆர் என அழைக்கப்படும் ஒரு சாப்ட்வேர் பேக்கேஜ் களில் ஒரு சில டேட்டா பேக்கேஜ் டேட்டா அனாலிசிஸ் செய்வதற்கு ஆர் திறந்த மூல மற்றும் பிரீ சாப்ட்வேர் பேக்கேஜ் ஆகும் மிகவும் பிரபலமானதாக கூறினேன் இது அனைத்து வெப்சைட் லும் கிடைக்கும் நான் ஆர் எப்படி நிறுவ என்று காட்ட போவதில்லை நீங்கள் இணையதளத்தில் செல்ல முடியும் ஆர் பதிவிறக்க மற்றும் ஆர் ஒரு நல்ல கிராபிகல் யூசர் இன்டெர்பாஸ் உள்ளது வரைகலை ஆர் ஸ்டூடியோ என்று நான் வலுவாக நீங்கள் பதிவிறக்க மற்றும் நிறுவ பரிந்துரைக்கிறோம் இவை அனைத்தும் மிகவும் எளிதாக செய்யப்பட வேண்டும் நான் என் கணினியில் அதை செய்திருக்கிறேன் எனவே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரைக் கொண்டிருந்தால் இந்த வீடியோவை நிறுவுங்கள் பின்னர் திரும்பி வாருங்கள் இந்த விரிவுரையில் நான் செல்லும் வழிமுறைகளுடன் தொடரவும் எனவே நான் ஆர் ஸ்டூடியோ நிறுவி உள்ளேன் நிச்சயமாக ஆர் ஸ்டூடியோ வை நிறுவுவதற்கு முன் நான் ஆர் ஐயும் நிறுவியிருக்கிறேன் இந்த ஆர் ஸ்டூடியோ இடைமுகத்தை திறக்க போகிறேன் இந்த இடைமுகம் எவ்வாறு இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை கட்டமைக்க எப்படி பொறுத்து ஒரு பிட் வித்தியாசமாக இருக்க முடியும் இந்த விரிவுரையின் நோக்கம் ஆர் என்னவென்று உங்களுக்குத் தெரிவிக்கக் கூடாது அந்த நோக்கத்திற்காக இணைய வலையில் கிடைக்கும் பல பயிற்சிகள் உள்ளன நோக்கம் என்ன டேட்டா அனாலிசிஸ் பற்றி நீங்கள் காட்ட என்ன வெறும் டேட்டா செட் ஒரு ஜோடி இப்போது என் விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளபடி ஆர் தொகுப்பு நிறைய தரவுத் தொகுப்புகளை கொண்டு பயனரால் அழிக்க முடியும் ஆர் இன் நல்ல அம்சங்களில் ஒன்றாகும் தரவுத் தகவல்கள் என்னென்ன என்பதை அறிய ஆர் இல் இந்த இலக்கணியைப் பயன்படுத்தலாம் ஆர் இல் உள்ள தொடரின்போது ஆர் இன் இலக்கணத்தில் உதவி பெறுகிறது மேலும் ஆர் ஸ்டூடியோ பற்றிய நல்ல விஷயம் இது முக்கியமானது அல்லது ஆர் இன் ஒரு பகுதியாக இருந்தால் தரவுத்தளங்கள் மற்றும் தரவுத் தொகுப்புகள் என்றால் நீங்கள் தட்டச்சு செய்கிறீர்கள் ஆர் இல் உள்ள ஒரு தொகுப்பு ஆகும் எனவே தரவுத் தொகுப்புகளை நான் தட்டச்சு செய்தால் அதைப் பூர்த்தி செய்ய முயற்சிப்பதை நீங்கள் காணலாம் எனவே நான் தட்டச்சு செய்கிறேன் எனவே சரியானது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது டேட்டா பேக்கேஜ் களில் உதவியைக் கேட்கலாம் ஆர் தரவுத் தொகுப்புகள் ஒரு தொகுப்பு ஆகும் ஆர் இல் டேட்டா பேக்கேஜ் கள் கிடைக்கின்றன என்பதை அறிய கீழே உள்ள குறியீட்டுக்கு சென்று அந்த டேட்டா பேக்கேஜ் ஆவணத்தை வழங்குகிறது நான் பதிப்பு 3 2 1 மற்றும் அவற்றின் அகரவரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன நிச்சயமாக இந்த எல்லா தரவரிசைகளையும் நான் கடந்து செல்ல முடியாது பிவேர்ஸ் என்று இந்த குறிப்பிட்ட டேட்டா பேக்கேஜ் பார்க்கலாம் ஆனால் நான் அதை செய்ய முன் இந்த ஆஸ்கோம்பே டேட்டா செட் விரிவுரை பற்றி உங்கள் கவனத்தை பெற வேண்டும் நீங்கள் ஆஸ்கோம்பே டேட்டா செட் க் கிளிக் செய்தால் அது டேட்டா பேக்கேஜ் ன் விளக்கத்தை வழங்குகிறது உண்மையில் தொடங்கும் வகையில் அதை ஏற்றலாம் ஆர் தொகுப்புடன் வரும் ஒரு டேட்டா பேக்கேஜ் ஏற்ற நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் டேட்டா டைப் பின்னர் டேட்டா பேக்கேஜ் பெயரை தட்டவும் மீண்டும் ஒரு ஸ்டூடியோ முடிவுகளை காட்டுகிறது மற்றும் ஆஸ்கோம்பே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் அதைத் தேர்ந்தெடுக்கிறேன் ஒருமுறை நான் அதை செய்ய மேல் வலது பார்க்க முடியும் என ஆஸ்கோம்பே டேட்டா செட் ஏற்றப்பட்டுள்ளது வாக்குறுதி பகுதியைப் பற்றி கவலைப்படவேண்டாம் அது சரியாக ஏற்றப்படவில்லை நீங்கள் ஆஸ்கோம்பே பற்றி பேசும் கணம் அல்லது கட்டளை வரியில் அர்த்தத்தில் டேட்டா பேக்கேஜ் ன் பெயரைத் தட்டச்சு செய்ய ஆரம்பிக்கும் கணம் இது டேட்டா களின் உண்மையான தன்மையை காட்டுகிறது இது ஒரு நேர தொடர் டேட்டா அல்லது வழக்கமான டேட்டா மற்றும் பல இது ஒரு டேட்டா சட்டகத்தை காட்டுகிறது ஆர் இல் உள்ள தரவுத் தடம் தரவுகளின் ஒரு பகுதியல்ல ஆனால் நெடுவரிசைகள் பெயரிடப்பட்டவையாகும் ஆஸ்கோம்பே அல்லது வேறு எந்த தரவையும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக ஆஸ்கோம்பே டேட்டா செட் க்கான லேபிள்களை எங்களால் கேட்க முடிகிறது இது தொடரியல் ஆகும் எனவே இவை பத்திகளைக் கொண்டு செல்லும் லேபிள் ஆஸ்கோம்பே டேட்டா பேக்கேஜ் 8 பத்திகள் உள்ளன நான்கு ஜோடி 4 x மற்றும் 4 y ஆகியவற்றைக் கொண்டிருப்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் Y 1 அல்லது x 2 y 2 என்ற வசனங்களை x சதித்திட்டால் நான் விரிவுரையில் நீங்கள் காட்டிய அடுக்குகளை மீண்டும் உருவாக்க முடியும் உதாரணமாக நான் ஆஸ்கோம்பே x 1 y 1 ஜோடி சதி வேண்டும் என்றால் வரலாற்றில் கட்டளைகளை நினைவு கூர்ந்தார் மற்றும் ஆர் ஸ்டூடியோ ஒரு நல்ல அம்சம் எனவே இங்கே நான் x 1 செய்கிறேன் மன்னிக்கவும் y 1 வசனங்களும் ஆஸ்கோம்பே டேட்டா பேக்கேஜ் ன் தொகுப்பின் x 1 இங்கே தொடரியல் எனக்கு பிசிஹ சமமாக 19 சொல்கிறது இவை அனைத்து விருப்ப வாக்கியங்கள் நான் அதை விலக்கிவிட்டால் அது வெறுமனே ஒரு சிதறல் வரைவை உற்பத்தி செய்யும் ஆனால் நான் விரும்பவில்லை எனக்கு இன்னும் ஏதாவது வேண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் திட வட்டங்கள் எனக்கு வேண்டும் எனவே பிசிஹ19 என்பது மார்க்கர்களை வரைய செய்வதற்கு எந்தக் கதாபாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாகக் கூறுகிறது மேலும் இது நிறம் சிவப்பு வண்ணத்தைப் பயன்படுத்துவதற்கு வரைவுத்திட்டத்தை சொல்கிறது எனவே நான் இதை செய்தால் நீங்கள் வலது கீழ் திரையில் பார்க்கும் போது அது தயாரிக்கிறது நான் இங்கே y 1 வசனங்களைக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் y மற்றும் x ஆக்ஸிஸ் லேபிள் களில் பார்க்க முடியும் எனில் நிச்சயமாக xy லேபிள்களை வழங்குவதன் மூலம் இந்த அடுக்குகளை அலங்கரிக்கவும் நான் போக போவதில்லை ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வரைவு நீங்கள் விரிவுரையில் பார்த்ததைப் போலவே ஒத்திருக்கிறது நான் விரிவுரையில் நீங்கள் காட்டிய பிற தளங்களை இனப்பெருக்கம் செய்வதற்கு உங்களை வரவேற்கிறேன் நிச்சயமாக என்ன கேட்க முடியும் சுருக்கம் புள்ளிவிவரங்கள் ஆகும் சுருக்கம் புள்ளிவிவரம் என்பது அர்த்தம் இடைநிலை மற்றும் பலவற்றைக் குறிக்கிறது எனவே ஆஸ்கோம்பே டேட்டா பேக்கேஜ் கான சுருக்க புள்ளிவிவரங்களை நாங்கள் கேட்கலாம் ஆர் உள்ள சுருக்கக் கட்டளை பற்றி நல்ல விஷயம் ஒரு தரவு சட்டகம் அது ஒவ்வொரு பத்தியில் மூலம் தெரிகிறது மற்றும் சராசரி குறைந்தபட்ச அதிகபட்ச சராசரி மற்றும் பல தெரிவிக்கிறது நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்ட கவனம் சராசரி எனவே x 1 x 2 y 2 இன் அர்த்தம் அல்லது y 1 இன் சராசரி மற்றும் Y 2 மற்றும் y 3 ஆகியவற்றைக் காணலாம் என்றால் y 4 ஒரே மாதிரியாக இருக்கும் y இன் அர்த்தம் ஒரு மூன்றாவது தசமால் மட்டுமே மாறுபடும் அவர்கள் அனைவரும் ஒரே சராசரி உண்மையில் அவர்கள் அதே தொடர்பு இருந்தால் சரிபார்க்கவும் முடியும் x 1 மற்றும் y 1 ஆகியவை ஒரே தொடர்பைக் கொண்டுள்ளன x 2 மற்றும் y 2 ஆகியவை ஒரே தொடர்பு மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளன எனவே நீங்கள் எப்படி தொடர்பு கொள்வது நாம் ஆஸ்கோம்பே டேட்டா பேக்கேஜ் ன் x 1 மற்றும் y 1 க்கு இடையேயான தொடர்பை கணக்கிட வேண்டும் என்று நாம் கூறலாம் இந்த டாலர் ஆபரேட்டர் ஆர் இல் உள்ள ஒரு ஆபரேட்டர் ஆகும் இது ஒரு தரவு சட்டத்தின் நெடுவரிசைகளை அணுக அனுமதிக்கிறது தரவு சட்டகம் மேட்ரிக்ஸிலிருந்து வேறுபட்டது ஆனால் அது ஒரு அணி போல் தெரிகிறது ஆனால் டாலர் ஆபரேட்டர் டேட்டா பிரேம்கள் மற்றும் பட்டியல்கள் மற்றும் பலவற்றைப் பொருத்துகிறது எனவே இது x 1 மற்றும் y 1 க்கு இடையில் உள்ள தொடர்பாகும் அவை ஒரே மாதிரியானவை என நாம் பார்ப்போம் x 2 மற்றும் y 2 ஆகியவை ஒரே தொடர்பைக் கொண்டுள்ளன அதனால் சரியாக அதே தொடர்பு எனவே ஆஸ்கோம்பே டேட்டா பேக்கேஜ் ஒவ்வொரு ஜோடி வியத்தகு வித்தியாசமாக இருந்த போதிலும் அதே தொடர்பு உள்ளது இப்போது அடுத்த தரவுத் தொகுப்பில் செல்லலாம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் உண்மையில் ஆர் பற்றி நல்ல விஷயம் என்னவென்றால் ஒரு சில நிறுவப்பட்ட தொகுப்புகள் முன்னிருப்பாக இருந்தாலும் ஒரு ஆர் இணையதளத்திற்கு சென்று கூடுதல் நோக்கங்களுக்காகப் பயன்படும் ஆயிரக்கணக்கான பயனர்களிடமிருந்து விருப்ப தொகுப்புகள் பார்க்கவும் பல தொகுப்புகளை அவர்கள் சுற்றி விளையாட மற்றும் மற்ற நல்ல விஷயம் ஒவ்வொரு தொகுப்பு நீங்கள் அந்த தொகுப்பு நடைமுறைகளை சோதிக்க முடியும் என்று ஒரு தரவு தொகுப்பு வருகிறது மீண்டும் நீங்கள் ஆர் டுடோரியலுக்கு சென்றால் அதை எப்படி செய்வது என்பதை நீங்கள் உணரலாம் எனவே பீவர்ஸ் எனப்படும் மற்றொரு தொகுப்புவை ஏற்றுவோம் மற்றும் இந்த பீவர்ஸ் டேட்டா தரவு தொகுப்பு பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வோம் நாங்கள் மீண்டும் உதவி பெறுவோம் மற்றும் பீவர்ஸ் டேட்டா இன் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும் இது இரண்டு பீவர்ஸ் ஒரு உடல் வெப்பநிலை தொடர் என்கிறார் பீவர்ஸ் இந்த பெரிய கொறித்துண்ணிகள் வடக்கு அமெரிக்கா மற்றும் பல இடங்களில் காணப்படுகின்றன அவை சிறிய அணைகள் மற்றும் சுவர்கள் கட்டும்பொழுது அறியப்படுகிறது எனவே அவர்கள் அந்த வகையிலான ஒரு உறைவிடம் எனவே இந்த பீவர்ஸ் இரு தரவுத் தொகுப்புகளை கொண்டுள்ளது பீவர்ஸ் ஒன் மற்றும் பீவர்ஸ் டூ இரண்டு வெவ்வேறு எனவே பீவர்ஸ் எனப்படும் மற்றொரு தொகுப்புவை ஏற்றுவோம் மற்றும் இந்த பீவர்ஸ் டேட்டா தரவு தொகுப்பு பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வோம் நாங்கள் மீண்டும் உதவி பெறுவோம் மற்றும் பீவர்ஸ்டேட்டா இன் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் நாம் முதல் தரவு தொகுப்பு பார்க்க beaver1 அதில் 114 தரவு புள்ளிகள் உள்ளன 10 நிமிட இடைவெளியில் டெலிமெட்ரி என்ற நுட்பத்தைப் பயன்படுத்தி சேகரிக்கப்பட்டு ஆவணத்தில் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் உள்ளன எனவே பீவர்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ஏற்றுவதற்கு வழக்கமான வகை தரவு beavers மற்றும் நீங்கள் இங்கே சூழலில் பார்க்க முடியும் என ஒர்க் ஸ்பைஸ் பீவர்1 மற்றும் பீவர்2 ஏற்றப்படும் மீண்டும் தரவு வகையை நீங்கள் பீவர்1 அணுகும் கணம் காட்டப்படும் எனவே எடுத்துக்காட்டாக நான் என்ன வகை என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் பெயரைத் டைப் செய்து தொடரவும் ஆர் ஸ்டூடியோ வும் இது டேட்டா என்று உங்களுக்குக் காட்டும் எனவே எத்தனை நெடுவரிசைகள் தரவு பிரீமியம் கொண்டுள்ளது இது 4 காலோமன் கொண்டது அந்த பெயர்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள மீண்டும் மீண்டும் டைப் செய்கிறோம் பண்புகளை அல்லது பெயர்களை மன்னிக்கவும் நெடுவரிசைகளை பார்க்கிறோம் இது முதல் இரண்டு நெடுவரிசைகள் எனக்கு இந்த நாள் அளவையும் மற்றும் மூன்றாவது ஒரு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்று ஒரு வெப்பநிலை உள்ளது எனவே நாம் பிளாட் பீவர்1 டாலர் வெப்ப நிலை கூறுவோம் நான் இதை செய்தால் அது ஒரு சிதறல் சதிகளை உருவாக்குகிறது ஆனால் நான் விரும்பியபடி கோடு வரைய வேண்டும் மற்றும் நான் விரும்பியால் ஒரு லைன் புளொட் கேட்கலாம் பின்னர் இது ஒரு ஸ்கேன்டர் புளொட் நான் கோடுகள் மற்றும் புள்ளிகள் இரண்டையும் கேட்க முடியும் கதை முடியாது ஆனால் வெப்பநிலை தொடர் இரண்டு நாட்களுக்கு மேல் பதிவு செய்வது போல் இருக்கிறது இப்போது நீங்கள் பார்க்க முடியும் என வெப்பநிலை ஒரு சுற்றி 36 37 சுற்றி மற்றும் அதனால் அது சில மாறுபாடு உள்ளது இப்போது கேள்வி இந்த தரவு ஒரு டீடெர்மினிஸ்டிக் ஓர் ஸ்டோசஸ்டிக் ப்ரோசஸ் வெளியே வருகிறது என்பதை நான் கேட்க வேண்டும் இது யூனிவரிட்டே சீரிஸ் அடுத்த நாள் தாமரையின் வெப்பநிலை என்னவென்று நான் யூகிக்க விரும்புகிறேன் நான் ஒரு மாடலை உருவாக்க விரும்புகிறேன் இது ஒரு டீடெர்மினிஸ்டிக் ப்ரோசஸ் என்று நான் கருத வேண்டுமா இப்போது நான் இதை ஒரு டீடெர்மினிஸ்டிக் ப்ரோசஸ் யாக கருதுகிறேன் குறைந்தபட்சம் ஒரு விசுவல் அனாலிசிஸ் இருந்து ஒரு கணித செயல்பாடு இந்த நன்றாக விளக்க முடியும் என்று இப்போது நிச்சயமாக நான் எப்போதும் செய்தபின் டேட்டா விளக்க ஒரு போலினோமில் 113வது டிகிரி பொருந்தும் முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக 113 வது போலினோமில் அடுத்த புள்ளியை கணிக்கும் மோசமாக தோல்வி இது டேட்டா தத்துவத்தின் பற்றாக்குறை பற்றிய அறிகுறியாகும் மேலும் இது என்னை முன்னறிவிக்கும் வகையில் உதவுவதற்கு வெப்பநிலையை பாதிக்கும் வேறு எந்த காரணிகளும் இல்லை எனவே இந்த வெப்பநிலைத் தொடர் சீரற்றதாக இருப்பதைக் கருத்தில் கொள்ளுதல் ஆனால் மறுபுறத்தில் நான் சில போக்குகளைக் கண்டறிந்து கொள்வதுடன் அடுத்த எடுக்கும் இறுதி டேட்டா பேக்கேஜ் ல் அதைப் பற்றி பேசுவேன் எனவே இப்போது இந்தத் டேட்டா வைத் தோராயமாகவும் உறைவிடம் இருக்கும்படி கேட்கவும் முடியும் உதாரணமாக என்னால் முடியும் மன்னிக்கவும் பீவர் 1 டாலர் வெப்பநிலை என்ன என்பதைக் கேட்கவும் நாம் அதை செய்ய முடியும் அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நிச்சயமாக நாங்கள் கேட்கலாம் மேலே மற்றும் கீழே அம்புகள் பயன்படுத்தி வரலாற்றில் முந்தைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூறலாம் மற்றும் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மற்றும் இது போன்றதாகும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மேலும் பொருளை ஒப்பிடுவது என் கருதுகோள் என்று நினைக்கிறேன் இந்த இரண்டு பீவர்ஸ் அதே ஆவெரேஜ் வெப்பநிலை உரிமை உள்ளது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் வெப்பநிலைக் தகவல்கள் நான் பெறும் பல சாத்தியமான வாசிப்புகளில் ஒன்றாகும் எனவே நான் பீவர்ஸ்1 ஐந்து வாசிப்புகளை மக்கள் மற்றும் பீவர்ஸ்2 ஐந்து அளவீடுகள் மக்கள் கற்பனை நான் இந்த மக்கள் இருவரும் அதே சராசரி என்று அனுமானித்து நான் அதை சோதிக்க வேண்டும் என்று சொல்வோம் இப்போது ஸ்டாடிஸ்டிக்கால் ரீதியாக அது ஒரு ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் மீயு 1 என்பது பீவர்ஸ்1 க்கு ஒரு உண்மையான அர்த்தம் மற்றும் மீயு 2 என்பது பீவர்ஸ்2 க்கு ஒரு உண்மையான அர்த்தம் மற்றும் இங்கே மீயு 1 மீயு 2 அல்லது மீயு 1 மைனஸ் மீயு 2 சமம் என்று ஒரு ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் நடத்தி இப்போது நாங்கள் தியரி கு செல்ல போவதில்லை ஆனால் வழக்கமான அல்லது இரண்டு போபுலஷன் களின் சராசரியை ஒப்பிட்டு உங்களுக்கு உதவுகின்ற கட்டளையை உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அது ஒரு ஸ்டுடென்ட்ஸ் டி டெஸ்ட் students t test என்று அறியப்படும் டாட் டெஸ்ட் கமன்ட் கும் T என்பது ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் யை முன்னெடுக்க நாங்கள் பயன்படுத்தும் ஸ்டாட்டிஸ்டிக்களை விநியோகிப்பதை குறிக்கிறது புள்ளிவிவரம் தரவு சில மாதேமடிகள் புன்ச்டின் நினைவில் எனவே குறைந்தது கோட்பாட்டளவில் ஒரு யோசனை கொடுக்க என்னவென்றால் பீவர்ஸ்1 மற்றும் பீவர்ஸ்2 ஆகிய இரண்டின் மாதிரி பொருள் கணக்கிடப்படுகிறது மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக் ரீதியாக நாம் தொலைவில் இருக்கிறோம் நீங்கள் மிகவும் முரட்டுத்தனமாக சொல்ல முடியும் மாதிரி அர்த்தம் அவர்கள் இரண்டு வெவ்வேறு மக்களிடமிருந்து வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை முன்னிட்டு அவர்களுக்கு இடையே ஒரு வித்தியாசம் என்ன அப்படியானால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று நான் நம்புகிறேன் வேறுபாடு மாறுபாடுகளில் வேறுபாடு உள்ளது அதாவது அவர்கள் வெவ்வேறு பரவிலிருந்து வெளியே வருகிறார்கள் உதாரணமாக வெவ்வேறு மாறுபட்ட தன்மைகள் நல்லது என்று என் அனுமானத்தை அறிந்தால் நாங்கள் ஒரு ஹிஸ்டாக்ராம் பார்க்கவும் மற்றும் பரவலை பார்க்கவும் முடியும் எனவே பீவர்ஸ்1 என்ற ஹிஸ்டாக்ராம் ஒன்றை பார்ப்போம் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஓபி தி டேட்டா எனக்குத் தெரிவிக்கும் எனவே இப்போது நீங்கள் ஹிஸ்டாக்ராம் ன் வரைபடத்தைக் காணும் வரைத்திட்டத்தில் அது பீவர்ஸ்1 டெம்பெறட்டுறே ஹிஸ்டாக்ராம் ஆகும் இங்கு நாம் கணக்கிடப்பட்ட மதிப்பைக் கொண்ட ஒரு காசியன் விநியோகத்தை குறிப்பிடுகிறோம் என்ன பீவர்ஸ்2 பற்றி அது ஒரு காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது வேறு சில விநியோகங்களைப் போல தோன்றுகிறதா இப்போது இது ஒரு காஸியன் போல சரியாக இருக்காது நான் கூட மிகவும் நெருக்கமாக இல்லை ஆனால் நாம் என்ன பார்க்க முடியும் வியத்தகு என்று மாறுபாடு உள்ளது நான் என்ற மாறுபாடு பீவர்ஸ்1 மாறுபாடு பார்த்தால் வரைபிலிட்டிஸ் இந்த மாதிரி மாறுபாடுகள் உள்ளன அதாவது இவை தரவுகளிலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளன அவை ஒருவருக்கொருவர் மிகவும் வேறுபட்டவை எனவே இந்த இரண்டு பீவர்ஸ் வெப்பநிலை அளவுகள் வெவ்வேறு மாறுபாடு இருந்து வந்திருக்கிறது என்று நாம் செய்யும் என்று ஊகத்தை சில நியாயம் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த பீவர்ஸ் ல் உள்ள வெப்பநிலை மாறுபாடு ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கிறது மனிதர்களிடையே கூட வெப்பம் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் மாறுபடும் ஆனால் அதே வழிமுறையாக இருக்கலாம் எனவே இப்போது நாம் கருதுகோளை பரிசோதித்து எந்த வழக்கமான தொடரியலையும் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நான் தாவலை அழுத்த முடியும் இது இயல்புநிலை ஒன்றை என்னவென்று எனக்குக் கூறுகிறது நான் முதல் தொடரை வழங்க வேண்டும் பின்னர் இரண்டாவது தொடரை வழங்க வேண்டும் பின்னர் உங்களுக்கு தேவையான பிற விருப்பங்களும் உள்ளன மாற்று கருதுகோள் என்ன ஒரு கருதுகோள் அல்லது எந்த நல் ஹைப்போதீசிஸ் ம் நான் சோதிக்க போதெல்லாம் ஒரு மாற்று ஹைப்போதீசிஸ் உள்ளது பின்னர் நான் குறிப்பிட வேண்டும் இங்கே மாற்று ஹைப்போதீசிஸ் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபட்டது பிற சூழல்களில் நான் பீவர்ஸ்1 ஐ சோதிக்கலாம் அல்லது பீவர்ஸ்2 வெப்பநிலையின் சராசரியாக பீவர்ஸ்2 ஐ விட அதிகமாக இருக்கிறது ஆனால் இங்கு நாம் ஆர்வம் இல்லை எனவே இயல்புநிலை மாற்று நீங்கள் டி டெஸ்ட் டி டாட் டெஸ்ட் ப் பார்த்தால் ஆவணம் பார்க்கவும் இது உங்களுக்கு மாற்று இயல்புநிலைக்கு கொடுக்கிறது இது வித்தியாசமாக இல்லை என்று கூறுகிறது பல வேறுபட்ட விருப்பங்கள் உள்ளன உதாரணமாக மாறுபாடு சமமாக உள்ளது மாறுபாடு சமமாக இருக்க வேண்டும் இல்லை அது ஒரு முன்னிருப்பு விருப்பம் தான் அது பொய்யாகும் என்கிறார் எனவே நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை மற்றும் நான் இப்போது விளக்க போவதில்லை என்று ஒரு சில விருப்பங்கள் உள்ளன அது கோட்பாடு ஒரு பிட் வேண்டும் ஆனால் இதை செய்ய விடுங்கள் டி டாட் டெஸ்ட் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் இது ஒரு கொத்து விஷயங்களை அறிக்கையிடும் ஆனால் இந்த மதிப்பு முக்கியமானது என்னவென்றால் நிச்சயமாக இது உங்களுக்கு க்ஸ் மற்றும் ஒய் இன் வழிமுறையை வழங்குகிறது நீங்கள் மாதிரியைப் பார்த்தால் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அர்த்தத்தில் நீ சொல்லக்கூடாது நான் ஆம் என்று சொல்லலாம் அதனால் தான் நாம் ஒரு ஸ்டாடிஸ்டிக்கால் அனாலிசிஸ் செய்கிறோம் ஆனால் அதன் மிக மிகவும் குறைந்த P மதிப்புடன் ஸ்டாடிஸ்டிக்கால் அனாலிசிஸ் என்பது கருதுகோள் ஆகும் நல் ஹைப்போதீசிஸ் கள் சமமானவை என்பது நல்லதல்ல அது நிராகரிக்கப்பட வேண்டும் P மதிப்பு குறைவாக இருக்கும் போதெல்லாம் நல் ஹைப்போதீசிஸ் செல்ல வேண்டும் எனவே இது ஒரு நல்ல சொற்றொடரை நீங்கள் ஒகுண்ணைக்கே புக் ல் காணலாம் நல் ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் செய்யப்பட்டுள்ள மாற்று மாற்று கருதுகோளாகவும் அது கூறுகிறது இது 95 சதவிகிதம் நம்பக இடைவெளியை அளிக்கிறது 95 நம்பிக்கை இடைவெளி ஒன்று உள்ளது இது வித்தியாசத்தில் உள்ளது எனவே சோதனை என்ன என்பது வேறு ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இல்லை அது நல் ஹைப்போதீசிஸ் ம் நீங்கள் ஸ்டாடிஸ்டிக்கால் புக் களுக்குச் சென்றால் அவை மீயு 1 மைனஸ் மீயு 2 என்ற ஒரு ஹைப்போதீசிஸ் பரிசோதனையைச் சோதிப்பது என்பது வித்தியாசத்திற்கான நம்பக இடைவெளியைக் கவனிப்பதன் மூலம் 0 ஐயும் நடத்தலாம் எனவே வித்தியாசத்திற்கான நம்பக இடைவெளியை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அது 0 1 பிந்தைய மதிப்பை சேர்க்காது நம்பக இடைவெளி 0 என்பது உண்மை வகையிலான வித்தியாசத்திற்கான மதிப்பிற்குரிய மதிப்பை உள்ளடக்கியிருந்தால் நாம் அதை நிராகரிக்க முடியாது நல் ஹைப்போதீசிஸ் நிராகரிக்க தரவுகளில் போதுமான ஆதாரங்கள் இல்லை இந்த வழக்கில் வெப்பநிலை சராசரி வெப்பநிலை பீவர்ஸ்1 மற்றும் பீவர்ஸ்2 சராசரி வெப்பநிலை ஒருவருக்கொருவர் வேறுபட்டது என்று ஒரு முடிவுக்கு வந்து தரவு போதுமான ஆதாரங்கள் உள்ளன நாம் உண்மையாகவே இதைச் செய்துள்ளோம் பீவர்ஸ்1 மற்றும் பீவர்ஸ்2 ஆகியவற்றின் அளவுகள் வெவ்வேறு அளவுகளில் உள்ளன பீவர்ஸ்1 க்கு 114 டேட்டா பொய்ண்ட்ஸ் உள்ளன பீவர்ஸ்2 க்கு 100 தரவு புள்ளிகள் உள்ளன அது எனக்கு எப்படி தெரியும் நான் நீளம் கேட்க முடியும் அல்லது நான் உதவியைப் பார்க்க முடியும் நீங்கள் இங்கே 100 டேட்டா பொய்ண்ட்ஸ் க் காணலாம் எங்களிடம் 114 டேட்டா பொய்ண்ட்ஸ் இருந்தன எனவே கோட்பாடு நீங்கள் வெவ்வேறு மாதிரி அளவை சேகரிக்க அனுமதிக்கிறது ஆனால் கேள்வி இந்த சோதனை தன்னை சரியாக நடத்தப்பட்டது என்பதை ஆகிறது கோட்பாட்டு ரீதியாக அது கோட்பாட்டு அனுமானங்களை திருப்திப்படுத்துமா இந்த t சோதனை உண்மையில் காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லிருந்து வரும் மாதிரிகள் இருக்குமென கருதுவதால் பீவர்ஸ்2 வெப்பநிலை தொடர் உண்மையில் காஸ்ஸியன் விநியோகத்திற்கு பொருந்துவதாக இல்லை ஆனால் நாங்கள் பெரிய மற்றும் பெரிய மாதிரிகள் சேகரித்திருக்கலாம் பின்னர் ஊகங்கள் இன்னும் கண்டிப்பாக சரியாகிவிடும் எனவே மனதில் கொள்ள வேண்டிய புள்ளி என்பது அனாலிசிஸ் குறித்து மட்டும் அல்ல ஆனால் நாம் உருவாக்கிய ஊகங்கள் மற்றும் டேட்டா அந்த அனுமானங்களை சந்தித்திருக்கிறதா என்பதைப் பற்றியது நான் உங்களுக்கு காட்ட விரும்பும் இறுதி விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு மற்றொரு தொடர் ஆகும் மீண்டும் நான் இந்த டேட்டா பேக்ஏஜ் உதவி பார்க்க நீங்கள் வரவேற்கிறேன் தரவுத் தொகுப்பை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இங்கே நான் கார்பன் டை ஆக்சைடு டேட்டா பேக்ஏஜ் ஏற்ற மற்றும் நாம் இந்த தொடரில் வரைய வேண்டும் இந்த வரிசையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு போக்கு இருக்கிறது x அச்சு நேரம் இது ஆண்டு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு சேகரிக்கப்பட்டது ஒரு நேர்கோட்டு போக்கு அல்லது அநேகமாக சிறிது பரவளைய போக்கு உள்ளது நமக்கு தெரியாது ஆனால் தெளிவாக இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒரு நேர்கோட்டு போக்கு பின்னர் அது ஒரு பரபோலிக் தன்மை உள்ளது இப்போது மீண்டும் ஒரு கேள்வி இது ஒரு நிர்ணய வழிமுறை அல்லது ஒரு சீரற்ற செயல்பாடாக நான் கருத வேண்டுமா அது முகத்தில் அது தீர்மானகரமானதாக தோன்றுகிறது ஏனென்றால் அது மேலாதிக்கம் செலுத்துவதால் ஒரு கணித செயல்பாடானது நான் அந்த போக்குக்கு விளக்கமளிக்கும் பொருத்தமாக இருக்கிறது நான் சைனுஸைட்டுகளை பயன்படுத்தி அலைவுகளை விளக்க முடியும் நான் அதிர்வெண் தீர்மானிக்க முடியும் நான் அதிர்வெண் தீர்மானிக்க எப்படி பெரியோடோக்ராம் அல்லது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பார்த்து நீங்கள் ஒரு நேர்கோட்டு போக்குடன் பொருத்தலாம் மாடலிங் ஸ்கில்ஸ் பற்றிய விரிவுரைக்கு போகும் போது நேர்கோட்டு போக்குகள் எப்படி பொருந்தும் என்பதை நான் காண்பிப்பேன் அடிப்படையில் இது ஒரு பின்னடைவு ஒரு விஷயம் ஆனால் இந்த முடிவெடுக்கும் என்று ரெக்க்ரேசன் ல் நீங்கள் யோசிக்க முடியும் என்று ஒரு வாய்ப்பு உள்ளது என்று காட்டுகிறது எனினும் நீங்கள் தீர்மானகரமான பகுதியை நீக்கிவிட்டால் தொடரில் எதையாவது விளக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் அது சில முறைகேடுகளைக் கொண்டிருந்தால் அதனுடன் சில பழக்கவழக்கங்கள் இருப்பின் தொடரின் கலவை தீர்மானகரமான மற்றும் சீரற்ற செயல்முறைகள் இங்கே உறுதிப்பாடு முற்றிலும் நேரம் ஒரு செயல்பாடு ஆகும் பல செயல்முறைகளில் உறுதியான இயல்பு நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் வரலாம் நாங்கள் விவாதித்த உலை வெப்பநிலையின் உதாரணத்தில் நான் குளிர்ச்சியான ஓட்டம் மற்றும் உலைக்கூட வெப்பநிலை தொடரை அளித்திருந்தால் குளிரூட்டப் பாய்ச்சலைப் பயன்படுத்தி உலை வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்கள் விளக்கலாம் இன்னும் வெப்பநிலையில் ஏதோ ஒன்று இருக்கும் இது சென்சார் சத்தம் காரணமாக இருக்கும் ஒரு குளிர்ச்சியான ஓட்டத்தை நீங்கள் விளக்க முடியாது அங்கு நீங்கள் தீர்மானகரமான மற்றும் சீரற்ற செயல்முறை கலவை உள்ளது நாம் இங்கே நேர்கோட்டு அல்லது நேர்கோட்டு பற்றி பேசவில்லை எப்படியும் அதனால் வட்டம் நான் இந்த உதாரணங்கள் மூலம் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் ஆர் என்று அனைத்து பெரிய திறந்த மூல மென்பொருள் தொகுப்பு ஏனெனில் மன்றத்தில் சில மாணவர்கள் கண்டறிந்துள்ளனர் சில நிரலாக்க மொழி ஒரு வெளிப்பாடு அறிமுகம் ஆனால் தரவு பகுப்பாய்வு தேவை என்பது நிரலாக்க மொழி அல்ல ஆனால் கோட்பாட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நல்ல மென்பொருளான கருவி மற்றும் ஆர் ஸ்டாடிஸ்டிக்கால் டாட்டா அனாலிசிஸ் உலகில் பல முன்னோடிகளால் எழுதப்பட்டுள்ளது அதனால் அதற்கு மேலும் நம்பகத்தன்மையும் இருக்கிறது ஒரு நல்ல பயனர் மன்றம் உள்ளது நீ ஏதேனும் கேள்விகள் கேட்கலாம் அது தொடர்ச்சியாக வளர்ந்திருக்கிறது ஆர் ஸ்டூடியோ ஆர் க்கு ஒரு ஜி ஐ இன் மிகச்சிறந்த பகுதியாகும் எனவே உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அனுபவியுங்கள் ஆமாம் எங்களுக்கு எழுதவும் இந்த வட்டம் நீங்கள் விரிவுரை அனுபவித்தீர்கள்